எனவே இப்போதுமின்னழுத்தம் Eg மாக்னேட் மூலம் வழங்கப்படுகிறது Eg∟δ |V2|∟0 j Xeq நீங்கள் ஒரு சுற்று போல செய்தால் நான்சொல்லும் சுற்று வரைபடம் என்னிடம் இருந்தது எனவே இது உங்கள் பஸ் பார் இது எல்லையற்ற பஸ் சமமான அளவு இது உங்கள் கோணம் Eg∟δ மற்றும் இதன் மூலம் பாயும் மின்னோட்டம் I இது j Xeq மற்றும் இது V2∟0 ஆகும் எனவே அதுதான் நீங்கள் இதைச் செய்தால் சமமான சுற்று ஏனென்றால் Xeq எந்த Xeq ஐயும் இங்கே 0 எனவே இந்த வழியில் நடப்பு வழி நான் சரியாக கணக்கிட்டேன் இந்த வழியில் நீங்கள் அதை செய்தால் உங்கள் அளவு Eg∟δஎழுதலாம் |V2| ∟00 j Xeq Iஆனால் இந்த அளவு உங்களுக்குத் தெரியும் | V2 | 1 மற்றும் Xeq எங்களுக்கு 0 5 கிடைத்தது இந்த மதிப்பை நீங்கள் பெற்றால் நீங்கள் Eg∟δ 1 463∟200 அளவு பெறுவீர்கள்எனவே மின்னழுத்த அளவு 1 463 யூனிட்டுக்கு Eg மற்றும் δ 200 அடுத்தது அது ஆகையால் PeEg is 1 5 பின்னர் Pe2 926sin δ இப்போது சமன்பாடு 20 இலிருந்து இது சமமான இது சமன்பாடு 20 இலிருந்து இப்போது மின் டிகிரிகளில் வேலை செய்ய விரும்பினால் இந்த சமன்பாடு அதாவது சமன்பாடு 20 ஐ மீண்டும் செய்கிறோம் அது இது சமன்பாடு சொல்லுங்கள் இப்போது இங்கே ஜெனரேட்டருக்கு ஒரு யூனிட் இயந்திர சக்தி உள்ளீட்டிற்கு Pi 1 இதை H180f d2δdt2 1 2 926 sinδ சரிபார்ப்பு உரிமையாக இவ்வாறு எழுதலாம் நிலையான நிலையில் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் 1 2 926 sinδ நீங்கள் இருந்தால் கணக்கிடுδ δ 200ஆக இது இங்கேயும் கிடைத்தது இங்கேயும் δ 200 கிடைத்தது எனவே இது ஸ்விங் சமன்பாடு இங்கே ஒரு நிலையான Pi Pe 1 நீங்கள் பெறுவீர்கள் எனவே 2 926 sinδ 1 எனவே δ 200 சரி எனவே இப்போது எடுத்துக்காட்டு 6 அது ஒரு ஜெனரேட்டரைக் கொண்ட ஒரு அமைப்பின் அதிகபட்ச நிலையான மாநில சக்தி திறனைக் கண்டறியும் ஒரு யூனிட்டுக்கு 1 என்ற தொடர் எதிர்வினை மூலம் எல்லையற்ற பஸ்ஸுடன் இணைக்கப்பட்ட யூனிட்டுக்கு 0 4 க்கு சமமான எதிர்வினை ஜெனரேட்டரின் முனைய மின்னழுத்தம் ஒரு யூனிட்டுக்கு 1 10 ஆகவும் எல்லையற்ற பஸ்ஸின் மின்னழுத்தம் 1 ஆகவும் ஒரு யூனிட்டுக்கு உள்ளது அதாவது இந்த மொழியை வரைபடத்தில் வைத்தால் அது அமைப்பின் சமமான சுற்று எவ்வாறு வழங்கப்படுகிறது எனவே ஜெனரேட்டர் மின்னழுத்தம் வெளியேறியது உங்கள் Eg∟δ தான் இது உங்களுக்கு வழங்கப்படுகிறது நீங்கள் ஜெனரேட்டருக்கு சமமான எதிர்வினை 0 4 என அழைக்கிறீர்கள் எனவே இது xd 0 4 என்று எழுதுகிறோம் உங்கள் தொடர் எதிர்வினை மூலம் ஒரு யூனிட்டுக்கு 1 எனவே இந்த தொடர் எதிர்வினை இங்கே ஒரு யூனிட் மற்றும் 1 முனையத்திற்கு ஆகும் மின்னழுத்தம் உங்கள் அளவு 1 10 வழங்கப் படுகிறது எனவே நாம் Vt 1 1∟θ எல்லையற்ற வோல்ட் பஸ் மின்னழுத்தத்தை எழுதுகிறோம் இது 1∟0 சரியானது எனவே அதிகபட்ச நிலையான மாநில சக்தி திறனை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அதனால்இது இங்கே நீங்கள் குறிப்பிட்டுள்ளதை நாம் இந்த வரைபடத்தில் வைக்கிறோம் இப்போது நாம் அதை என்ன செய்வோம் முதலில் உங்கள் கே எல் என்று அழைப்பதை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் எனவே இது உங்களுடையது அளவு Eg∟δ jxd I இதன் மூலம் பாயும் மின்னோட்டம் I Vt சரி இது ஒரு சமன்பாடு இதேபோல் இங்கே நான் நாம் என்று எழுத முடியும் நான் நாம் Vt V x ஐ எழுதலாம் இது தொடர் இந்த x நான் இங்கே என்று அர்த்தம் அதனால்I Vt V x அதாவது IVt Vyour reactance it is jx என்று நாம் எழுதலாம் சரி எனவே I1 எனவேஇப்போது சமன்பாடு 1 மற்றும் 2 I பயன்படுத்தும் இந்த சமன்பாடு அதாவது I இங்கே மாறும் நீங்கள் அவ்வாறு செய்தால் உங்கள் |Eg|∟δ மீண்டும் மீண்டும் அழைக்கவில்லை புரிந்து கொள்ளக்கூடிய அளவு |Eg|∟δ1 1∟𝜽 1j1 நீங்கள் எளிமைப்படுத்தினால் உங்களுக்கு கோணம் கிடைக்கும் Eg உங்கள் Eg∟δ 1 4 j1 54 sin𝜽 இது சமன்பாடு இப்போது அதிகபட்ச நிலையான மாநில சக்தி திறன் வரம்பை δ 900 ஆக அடையலாம் அந்த உண்மையான பகுதி 0 ஆக இருக்க வேண்டும் உண்மையான பகுதி '0' என்றால் δ 900 ஆக மாறும் சரி எனவே அதாவது இந்த ஒரு உண்மையான பகுதியை 0 ஐ வைத்தால் நீங்கள்θ மதிப்பைப் பெறுவீர்கள் எனவே இதன் பொருள் 1 4 0எனவே θ74 90 நீங்கள் பெறுவீர்கள் இந்த பகுதி' 0 'என்றால் | Eg| இயல்பாக1 54 sinθஅதனால்தான் |Eg| 1 90 பின்னர் ஒரு யூனிட்டுக்கு |Eg|1 486 கிடைக்கும் அதாவது VtVt1 1∟∟𝛉 எனவே θ நமக்கு கிடைத்துள்ளது எனவே Vt 1 90 பின்னர் உடன் Pmax|Eg||V|xdx அது உங்கள் இங்கே |Eg||V|xdx வரியின் முழு எதிர்வினை எனவே அது உண்மையில் 1 41யூனிட்டுக்கு 1 061உள்ளது எனவே அதனுடன் நம்மிடம் உள்ளது ஸ்விங் சமன்பாடு மற்றும் நிலையான நிலை நிலைத்தன்மையின் பார்வையில் இருந்து சில எடுத்துக்காட்டுகள் எடுக்கப்பட்டுள்ளன அடுத்தது சம பகுதி அளவுகோலுக்கு வரும் இப்போது δ δ க்கான ஸ்விங் சமன்பாட்டிற்கான தீர்வு t இன் செயல்பாடு ஒரு பகுதியாக இயங்கும் ஒற்றை இயந்திரத்தின் நிலைத்தன்மையை தீர்மானிக்க பெரிய சக்தி அமைப்பு வழிவகுக்கிறது அதாவது நீங்கள் முயற்சிக்கும் போதெல்லாம் இது உங்கள் ஊசலாட்டத்திற்கான தீர்வாகும் சமன்பாடு நீங்கள் சில செயல்பாட்டு நுட்பத்திற்கு செல்ல வேண்டும் இது ஒரு தீர்மானத்திற்கு வழிவகுக்கிறது பெரிய மின் அமைப்பின் ஒரு பகுதியாக செயல்படும் ஒற்றை இயந்திரத்தின் நிலைத்தன்மை ஆனால் சிலவற்றை அந்த சம பகுதி அளவுகோல் என்று அழைக்கிறீர்கள் இருப்பினும் ஸ்விங் சமன்பாட்டின் தீர்வு எப்போதும் தேவையில்லை அமைப்பை விசாரிக்க நிலைத்தன்மை எல்லா நேரத்திலும் இல்லை எனவே சில சந்தர்ப்பங்களில் ஒரு நேரடி அணுகுமுறை அத்தகைய ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலாம் அணுகுமுறை சமபகுதி அளவுகோலை அடிப்படையாகக் கொண்டது எடுத்துக்காட்டாக சமன்பாடு 18 கருத்தில் கொள்ளுங்கள் அந்த M d2δdt2 Pi PePa முடுக்கிவிடும் சக்தி அதாவதுd2δdt2 ePa இது சமன்பாடு 39 இப்போது இது உங்கள் δ என்றால் இது t அந்த வரைபடம் வசனங்கள் என்றால் இது δ எதிராக t நமக்கு இது போன்ற நகர்வுகள் உள்ளன கணினி அமைப்பு நிலையற்றது ஆனால் அது ஊசலாடி எந்த நேரத்திலும் செயலிழந்துவிட்டால் dδdt அது '0' ஆக இருக்கும் எனவே ஒரு நிலையற்ற அமைப்பில் படம் 6 இல் காட்டப்பட்டுள்ளபடி உங்களுள் δ அதிகரிக்கிறது காலவரையின்றி இது நேரம் மற்றும் இயந்திர தளர்வான ஒத்திசைவுடன் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அதனால் தான் நிலையற்ற அமைப்பு ஏனெனில் δ தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஆனால் நிலையான அமைப்பில் இருந்தால் ஊசலாட்டம் உட்பட்டது அதாவது ஒரு நிலையான அமைப்புகளில் δ ஊசலாட்டத்திற்கு உட்படுகிறது அது இறுதியில் ஈரமாக்குதல் காரணமாக செயலிழந்துவிடும் எனவே இது இப்படியே சென்று இறுதியாக அது செயலிழந்துவிடும் அல்லது அந்த அலைவு என்று நீங்கள் அழைப்பீர்கள் அது ஈரப்பதத்தால் செயலிழந்துவிடும் எனவே இதிலிருந்து ஒரு நிலையான அமைப்பிற்கு நீங்கள் அழைப்பது உங்களுடையதாக இருக்க வேண்டும் என்பது சில வேளைகளில் தெளிவாகிறது dδdt '0' சரியாக இருக்க வேண்டும் இந்த அளவுகோலை 39 சமன்பாட்டிலிருந்து பெறலாம்இதிலிருந்து dδdt0 இதுபோன்று கணினி நிலையானதாக மாறும் அது ஊசலாடும் இறுதியாக உங்கள் ஊசலாட்டம் செயலிழந்துவிடும் எனவே சமன்பாடு 39 ஐ பெருக்கவும் அதாவது இந்த சமன்பாட்டை நீங்கள் இருபுறமும் 2dδdt பெருக்க வேண்டும் அப்படியென்றால் இதை இருபுறமும் 2dδdt ஆல் நாம் பெருக்குகிறோம் பின்னர் 2dδdtd2δdt22 PaMdδdt எனவே இடது புறம் ddt of ddtdδdt 2 முடியும் என எழுதப்பட வேண்டும் நீங்கள் அதன் வழித்தோன்றலை எடுத்துக் கொண்டால் இது இப்படி வரும் எனவே ddtdδdt 2 2PaMdδdt நாம் எழுதுகிறோம் இது சமன்பாடு 40 எனவே இதன் பொருள் இந்த சமன்பாடு 40 ஐ நீங்கள் இதை ஒருங்கிணைத்தால் dδdt 22M ஆக இருக்கும் உங்கள் δ0 சில கோணம் கூறுகிறதுஇது சமன்பாடு 41 எனவே இது சமன்பாடு 41 இப்போது இந்த சமன்பாடு 41 உண்மையில் ஒத்திசைவாக சுழலும் குறிப்பைப் பொறுத்து இயந்திரத்தின் ஒப்பீட்டு சட்டகம் வேகத்தை இங்கே அளிக்கிறது எங்காவது 𝜹𝜽e 𝝎s அதாவது d𝜹dtd𝜽edt 𝝎s என்று நமக்குத் தெரியும் அதனால் இயந்திரத்தின் ஒப்பீட்டு வேகத்தை இது ஒத்திசைவாக சுழலும் குறிப்பு சட்டகம் தருகிறது எனவே நிலைத்தன்மைக்கு வேகம் '0' ஆக மாற வேண்டும் எனவே d𝜹 dt உங்களுடைய'0' ஆக இருக்க வேண்டும் எனவே அதாவது தொந்தரவுக்குப் பிறகு சில நேரம் நீங்கள் அழைப்பது 41 சமன்பாட்டிலிருந்து நாம் இங்கு மேலும் நிலைத்தன்மையைக் கொண்டுள்ளோம் எனவே நிலைத்தன்மைக்கு தொந்தரவுக்குப் பிறகு சில நேரங்களில் வேகம் '0' ஆக வேண்டும் அதாவது இது உங்களுக்குத் தெரியும் என்று காட்டினேன் எங்காவது நிலைத்தன்மைக்கு வரைபடம் d𝜹 dt'0' ஆக இருக்க வேண்டும் எனவே அந்த வழக்கில் சமன்பாட்டிலிருந்து 41 எனவே d𝜹dt'0'அப்பொழுது அதை '0' என்று எழுதலாம் எனவே இதை நாம் 0 என்று எழுதலாம் இது சமன்பாடு 42 சரியானது என்று கூறுங்கள் இப்போது நீங்கள் சமமான பகுதி அளவுகோல் என்று வரும் இயந்திரத்தை கவனியுங்கள் எனவே இயந்திரம் ஒரு சமநிலை புள்ளி 𝜹0 இல் இயங்குகிறது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் இது உங்கள் 𝜹0 சமநிலை புள்ளி ஆகும் மற்றும் இயந்திர சக்தி உள்ளீட்டு Pi0 உடன் தொடர்புடையது ஆனால் இந்த கிடைமட்ட கோடு இயந்திர சக்தி Pi0 ஐ வரிசைப்படுத்தவும் ஆனால் படம் 7 இல் காட்டப்பட்டுள்ளபடி Pe0 Pi0 ஐ எழுதுகிறோம் எனவே உங்கள் கிடைமட்ட கோடு Pi ஆல் குறிப்பிடப்படும் உள்ளீட்டு சக்தியின் திடீர் படி அதிகரிப்பைக் கவனியுங்கள் அதாவது இது நிலையான நிலையில் இயங்குகிறது ஆனால் திடீரென்று உங்கள் உள்ளீட்டு சக்தி அது இங்கே எங்காவது உங்கள் Pi வரை அதிகரித்துள்ளது அதாவது PiPe0 அல்லது Pi0 என்று சொல்லுங்கள் நான் PiPe0 என்று சொல்கிறேன் திடீரென்று நீங்கள் உள்ளீட்டு சக்தி என்று அழைப்பது அதிகரிக்கும் எனவே அந்த விஷயத்தில் மற்றும் Pi இந்த Pi0 பின்னர் Pe0 அதாவது ரோட்டரில் நேர்மறை முடுக்கிவிடும் சக்தி சரியானது மற்றும் சக்திகோணம் δ அதிகரிக்கிறது எனவே விரைவில் உங்கள் Pi உண்மையில் உங்கள் Pe0 ரோட்டரில் உள்ள சக்தி முடுக்கிவிடுகிறது நேர்மறையானது மற்றும் சக்தி கோணம் δ அதிகரிக்கிறது ஏனெனில் δ இப்போது அதிகரிக்கும் எனவே ரோட்டரில் சேமிக்கப்படும் அதிகப்படியான ஆரம்ப ஆற்றல் முடுக்கம் என்ன நடக்கும் என்பது δ0 முதல் δ1 வரை இருக்கும் இது உங்கள் δ இந்த வரைபடம் δ0 முதல் δ1 வரை இருக்கும் ஏனெனில் அது திடீரென்று Pi வரை அதிகரித்தது எனவே இந்த சைன் வளைவை இங்கே வெட்டுகின்ற கிடைமட்ட கோடு இது இது உங்கள் சக்தி வளைவு இந்த ஃபேஸ்ல் 'B' சரியானது எனவே இதன் பொருள் எப்போது வேண்டுமானாலும் δ0 முதல் δ1 வரை ஆரம்ப ஆற்றல் காரணமாக ரோட்டரில் சேமிக்கப்படும் அதிகப்படியான ஆற்றல் முடுக்கம் dδ என்பது a b d பகுதி அதாவது இந்த பகுதி A1 பகுதி a b d அது A1 அல்லது δ0 முதல் δ1 பகுதி வரை Pi மற்றும் Pe Pmaxsinδ சமமாக முடியும் எனவே நாம் எழுதுகிறோம் Pi Pmax sin δdδ இது பகுதி A1 சரியானது எனவே இது 42 சமன்பாடாக குறிக்கிறேன் இது அதிகமாகும் ஆரம்ப முடுக்கத்தின் போது ரோட்டரில் சேமிக்கப்படும் ஆற்றல் ஏனெனில் Pi திடீரென ஏற்றப்பட்டவுடன் Pi உள்ளீட்டு சக்தி அதிகரித்துள்ளது பின்னர் ரோட்டார் துரிதப்படுத்தத் தொடங்கும் எனவே அது சேமிக்கப்பட்ட பொருள் அதாவது இந்த அதிகப்படியான ஆற்றலை நீங்கள் அழைக்க வேண்டியது இந்த பகுதியை மட்டுமே நீங்கள் A1 கண்டுபிடிக்க வேண்டும் இதேபோல் δஅதிகரிப்புடன் மின் சக்தி அதிகரிக்கிறது ஏனென்றால் உங்கள்δ பின்னர் அதிகரிக்கிறதுமின் சக்தி Pe மேலும் அதிகரிக்கும் Pe மேலும் அதிகரிக்கும் எனவே மின் சக்தி அதிகரிக்கிறது மற்றும்δδ1 என்பது δ δ1 போது இந்த மதிப்பைக் குறிக்கும் போதுமின்சக்தி புதிய உள்ளீட்டுடன் பொருந்துகிறதுசக்தி பை அதாவது δ δ1 நீங்கள் Pe Pmax sinδ1 ஐப் பெறுவீர்கள் அதாவது அந்த நேரத்தில் உங்கள் PiPmax sinδ1 ஆக மாறும் இது உங்கள் புதிய உள்ளீட்டு சக்தி Pi உடன் பொருந்துகிறது எனவே அது அப்படியே இருந்தாலும் இந்த ஃபேஸ்ல் இந்த நேரத்தில் உங்கள் முடுக்கிவிடும் சக்தி 0 இந்த ஃபேஸ்ல் உங்களுடையது ஏனெனில் Pi இந்த இடத்திற்கு வரும்போது Pi ஆகும் Peஆக மாறும்போது உங்கள் Pe Pmaxsinδ1 ஆகிறது எனவே அந்த நேரத்தில் Pi நான் சொல்ல முடியும் என்று கூறுவேன்இது எனது Pe1 Pmaxsinδ1 Pe1 Pmaxsinδ1 இந்த கட்டத்தில் Pi Pe1 என நான் எழுதியுள்ளேன் அதனால் இது உங்களுடையது என்றால் P பொருந்தும் சக்தி இந்த ஃபேஸ்ல் 0 ஆகும் எனவே அதனால்தான் அந்த மின்சாரம் புதிய உள்ளீட்டு சக்தி Pi உடன் பொருந்துகிறது எனவே இந்த விஷயத்தில் முடுக்கிவிடும் சக்தி '0' என்றாலும் இந்த ஃபேஸ்ல் ரோட்டார் இயங்குகிறது உண்மையில் ஒத்திசைவு வேகத்திற்கு மேலே ஏனெனில் அது முடுக்கி விடுகிறது இந்த கட்டத்தில் நீங்கள் மின்சாரமாக இருக்கிறீர்கள் என்றாலும் இந்த சக்தி இந்த உள்ளீட்டு சக்தியுடன் பொருந்தக்கூடிய மின்சக்திக்கு சமம் ஆனால் ரோட்டார் முடுக்கி விடுகிறது எனவே இது ஒத்திசைவு வேகத்திற்கு மேலே இயங்குகிறது எனவே இதன் பொருள் என்ன நடக்கும் எனவே δ மற்றும் மின் சக்தி Pe தொடர்ந்து அதிகரிக்கும் எனவே உங்கள் δ தொடர்ந்து அதிகரிக்கும் எனவே Pe மேலும் மின் சக்தியை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கும் ஆனால் எவ்வளவு காலம் எனவே அது நடக்கும் ரோட்டார் ஒத்திசைவான வேகத்திற்கு மேலேயும் அதாவது δஅது தொடர்ந்து அதிகரிக்கும் அதாவது அந்த Pe அது δ1 ஆக இருந்தால் அந்த நேரம் அதிகரித்து வருகிறது அதாவது PPi அந்த நேரத்தில் PePi ஆக இருக்கும் ஏனெனில் இது இங்கே எந்த புள்ளியும் Pe Pi ஆக இருக்கும் பின்னர் என்ன நடக்கும் அது ரோட்டார் அடையும் வரை குறையத் தொடங்கும் அதன் ஒத்திசைவான வேகம் 'c' புள்ளியில் கூறுகிறது அதாவது ரோட்டார் ஒத்திசைவான வேகத்திற்கு மேலே இயங்குகிறது எனவே δ மற்றும் மின் சக்தி Pe தொடர்ந்து அதிகரிக்கும் அதனால்தான் நான் இப்போது PiPe எதிர்மறையாக இருக்கும்போது சொல்கிறேன் எனவே என் ரோட்டார் எதிர்மறையை விட Pi குறைவாக வீழ்ச்சியுறும் δ δ2 வரை ஒத்திசைவான வேகத்தை நோக்கி ரோட்டார் வீழ்ச்சியடைவதைக் கருத்தில் கொள்ளுங்கள் இது இங்கே அடையும்போது δ δ2 இது ஒத்திசைவான வேகத்தை அடைகிறது அது உங்கள் 'c' புள்ளியாகும் எனவே δ δ2 வரை எனவே சமன்பாடு 42 இன் படி ரோட்டார் சமமான முனைய அளவு ஆற்றலைக் கொடுக்கும் வரை கடந்த புள்ளி 'b' ஐ சுழலும் வெகுஜனங்களால் மாற்ற வேண்டும் இது வரை ஆற்றல் சரியாக சேமிக்கப்பட்டிருந்தது அது ஒரு கட்டத்தை எட்டும் இது கடந்த புள்ளி 'b' வரை நமது ஊசலாட்டத்தைக் குறிக்கும் அப்போதுதான் δ δ2 அது இருக்கும் நீங்கள் அதை அழைப்பது உங்கள் சமமான ஆற்றலை சமமாகக் கொடுக்கும் வரை வெகுஜனங்கள் சுழலும் பின்னர் எந்த ஆற்றலைச் சேமித்தாலும் அதே அளவு ஆற்றல் அது வரை கைவிடப்படும் δ δ2 புள்ளியை அடைகிறது எனவே ரோட்டரால் ஒத்திசைந்த வேகத்திற்குத் திரும்பிச் செல்லும்போது கொடுக்கப்படும் ஆற்றல் இதுதான் எனவே ரோட்டரால் கொடுக்கப்பட்ட ஆற்றல் அது ஒத்திசைவு வேகத்திற்குத் திரும்பிச் செல்லும்போது அது உங்கள் δ இருக்கக்கூடும் உங்கள் δ Pe என வழங்கப்படுகிறது ஏனெனில் அந்த நேரத்தில் உங்கள் Pe Pi எனவே இது டெல் ஒருங்கிணைப்பு δ1 மற்றும்δ2 ஆக இருக்கும் அது சரியாக சமமாக இருக்கும் பரப்பளவு bce பரப்பளவு இந்த பகுதி A2 bce பகுதி A2 பரப்பளவு உண்மையில் எங்காவது நீங்கள் சில புத்தகங்களையும் எழுதலாம் மேலும் அந்த ஆற்றலைக் குறைப்பதை நீங்கள் காணலாம்நீங்கள் எங்காவது சிலவற்றைக் காண்பீர்கள் நான் δ1 முதல் δ2 வரை எழுதுகிறேன் dδநாம் இப்பகுதியாக இருப்போம் இந்த இடைவெளி எதிர்மறையாக மாறும் அதன் பிறகு அவர்கள் அதை எடுத்துக் கொள்கிறார்கள் A1 இன் முழுமையானது A2 இன் முழுமையானது உண்மைதான் ஆனால் நேரடியாக இருந்தால் அந்த விஷயத்தில் எழுதுகிறோம் Pi Pe வீழ்ச்சியடைவது என்பது எதிர்மறையான உரிமையாக மாறும் என்று நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் இங்கே அது சேமிக்கிறது எனவே இது நேர்மறையாக இருக்கும் அது உங்களுடையது என்று நீங்கள் குறைக்கும் பக்கமாக அழைக்கும்போது அது எதிர்மறையாக மாறும் எனவே நாங்கள் இங்கே எழுதியுள்ளோம் அது பகுதி bce பரப்பளவுA2 இது சமன்பாடு 42 என்று கூறுகிறது இப்போது இதன் விளைவாக ரோட்டார் புள்ளி 'b' மற்றும் கோணம் δ2ஆக மாறுகிறது அதாவது ரோட்டார் δ2 வரை ஆடும் δ2 மற்றும் இந்த பகுதி 1 பகுதி 2 ஆக இருக்க வேண்டும் ஏனென்றால் நான் சமமான ஆற்றலைக் கொடுக்கும் வரை ரோட்டார் முதல் புள்ளி 'b' ஐ சுழலும் வெகுஜனங்கள் மாற்ற வேண்டும் எனவே அந்த விஷயத்தில் அது பகுதி 1 பகுதி 2 ஆக இருக்கும் இந்த சமன்பாட்டை நான் 42 தருகிறேன் இப்போது நம்முடைய அடிப்படை தத்துவம் என்ன திடீரென்று சக்தி Pi க்கு அதிகரித்துள்ளது எனவே இந்த விஷயத்தில் Pe0 வை விட Pi பெரிதாக இருக்கும் எனவே ரோட்டார் துரிதப்படுத்தத் தொடங்கும் மற்றும் அது முடுக்கிவிடும் போது δδ1ஆக இருக்கும்போது ஒரு ஃபேஸ்ற்கு வரும் அந்த நேரத்தில் Pi உங்கள் Pe க்கு சமம் Pi என்பதற்கு துரிதப்படுத்தும் சக்தி '0'ஆகும் இந்த சொல் ரோட்டார் ஆற்றலை சேமிக்கிறது இப்போது இந்த கட்டத்தில் ரோட்டார் ஒத்திசைவான வேகத்திற்கு மேலே இயங்குகிறது அதாவது ரோட்டார் தொடரும்δ அது தொடர்ந்து அதிகரிக்கும் ஏனெனில் இது உங்கள் மேலே உள்ள ஒத்திசைவு வேகத்தை இயக்கும் வரைபுள்ளி c என்று சொல்லுங்கள் δ2 மற்றும் அது A1 ஆக சமமான ஆற்றலைக் கொடுக்கும் வரை அதனால் தான் 'C' வரை செல்கிறது எனவே இந்த வழியில் இது ஆற்றலை துரிதப்படுத்துகிறது இது ஆற்றலைக் குறைக்கிறது இருவரும் சமமாக இருக்க வேண்டும் என்றாலும் பகுதி A1 பகுதி A2 ஆக இருக்க வேண்டும் எனவே இறுதியில் அந்த பகுதி 1 என்னவாக இருக்கும் இது உண்மையில் அறியப்படுகிறது சம பகுதி அளவுகோல் எனவே இது பகுதி 1 மற்றும் இது பகுதி 2 ஆகும் உண்மையில் அது முன்னும் பின்னுமாக ஆடுகிறது மற்றும் இயந்திரம் ஈரமாவதால் இறுதியாக சிறிது நேரம் கழித்து அது 'b' புள்ளியில் நிலைபெறும் எனவே இவை ரோட்டார் கோணம் பின்னர் ஊசலாடும்δ0 மற்றும் δ2 க்கு இடையில் முன்னும் பின்னுமாக δ0 மற்றும் δ2க்கு இடையில் நான் சொன்னேன் அது முன்னும் பின்னுமாக இறுதியாக இயற்கை அதிர்வெண்ணில் ஆடும் எனவே ஈரமான ஈரப்பதத்தில் உள்ளது இயந்திர உரிமை இந்த அலைவுகளை குறைத்து புதியது என்று நீங்கள் அழைப்பதை புதியதாக மாற்றும் மாநில செயல்பாடு 'b' புள்ளியில் நிறுவப்படும் சிறிது நேரம் கழித்து இது வலதுபுறமாக முன்னால் ஊசலாடும் இறுதியாக இந்த கட்டத்தில் அது நிலையானதாக இருக்கும் 'b' எனவே இது உண்மையில் சம பகுதி அளவுகோல் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த பகுதி புரிந்து கொள்ளத்தக்கது என்று நம்புகிறேன் எனவே யோசனை என்னவென்றால் அது கடந்து செல்லும் வரை இந்த சக்தி Pi க்கு எப்போது அதிகரித்துள்ளது பின்னர் அது துரிதப்படுத்துகிறது ஆனால் இது ஒத்திசைவான வேகத்திற்கு மேலே உள்ளது எனவே இது உங்கள் வேகத்தை துரிதப்படுத்தும் ஆனால் அது ஒத்திசைவான வேகத்தை அடைகிறது நீங்கள் Pi என்று அழைப்பதை விட Pe நேரம் அதிகமாக இருப்பதால் அது சரியானதாகிவிடும் இறுதியாக அது நடக்கும் உங்கள் δ2 ஐ அடையுங்கள் எனவே இது உண்மையில் உங்கள் கணினியின் சக்தி கோண பண்பு ஆகையால் பகுதி 1 பகுதி 2 மற்றும் பகுதி 1 பகுதி 2 எனில் இந்த சமன்பாடுகளை நாம் எழுதலாம் δ0 δ1 சமம் என்று காட்டப்பட்டுள்ளது இது சமன்பாடு 43 ஆகும் இப்போது நீங்கள் ஒருங்கிணைத்தால் நீங்கள் எளிமைப்படுத்தினால் இது இப்படி வரும் இது சமன்பாடு 44 ஆனால் Pi Pmax sin δ1இந்த சமன்பாட்டிலிருந்து Pi இங்கே Piஎப்போது சமமாக இருக்கும்δδ1Pi Pmax sin δ1சமமாக ஆக இருக்கும் எனவே நீங்கள் இங்கே மாற்றினால் PiPmax sin δ1மற்றும் அதை வைத்தால்மற்றும்இங்கே எளிமைப்படுத்தினால் அது மாறும் இது சமன்பாடு 45 இதை எளிமைப்படுத்தினால் ஏதாவது ரத்து செய்யப்படும் நான் உங்களுக்கு இறுதி வடிவம் தருகிறேன் இதை நீங்கள் எளிமைப்படுத்தினால் அது δ2 δ1sin δ1 cosδ2 cosδ0 0 ஆக மாறும் இது சமன்பாடு 46 எனவே இது உண்மையில் நீங்கள் வேறுபட்டதைப் பெற்ற சமமான அளவுகோல் நிலைமைகள் உள்ளன எனவே இந்த விஷயத்திற்காக தீர்க்கப்படும் அடுத்த விஷயம் அடுத்த வகுப்பு ஆனால் நான் உங்களுக்கு தருகிறேன் ஒரு ஃபேஸ்ற்கு 500 மெகாவாட் சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு ஒத்திசைவான ஜெனரேட்டர்80 என்ற சக்தி கோணத்தில் இயங்குகிறது உள்ளீட்டு தண்டு சக்தியை எவ்வளவு சரியாக அதிகரிக்க முடியும் திடீரென்று நிலைத்தன்மை இழக்காமல் Pmax மாறாமல் இருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எங்கோ இந்த வகையான சிக்கல் ஒரு கணித வளர்ச்சியாக எடுக்கப்பட்டுள்ளது ஆனால் நம்மிடம் இருப்பதை நாம் எடுத்துள்ளோம் எனவே அதிகபட்சம் Peo உங்களுடையதாக இருக்கும் இது திடீரென்று நீங்கள் அழைப்பது pi ஆக அதிகரித்துள்ளது இது அதிகபட்ச கோணம் δm வரை செல்லும் இது எங்காவது செல்கிறது δm ஐ விட அதிகமாக பின்னர் என்ன நடக்கும் என்று Pe வில் குறைவாக இருக்கும் உங்கள் Pi அமைப்பு நிலையற்றதாக மாறும் எனவே நான் அதற்கு வருவேன் எனவேPe0Pmaxδ0 80Peo Pmax sin δ0 அதாவது 69 9 மெகாவாட் வருகிறது இப்போது δm சக்தி கோணமாக இருங்கள் ஒத்திசைவை இழப்பதற்கு முன் ரோட்டார் செல்லக்கூடிய அதிகபட்சமாகும் இந்த கோணம் Pi க்கு அதிகமாக இருந்தால் அது எங்காவது வந்தால் இங்கே சொல்லுங்கள் ஏனெனில் அது மீண்டும் அதைச் செய்யும் நீங்கள் அழைப்பது உங்களுடையதாக இருக்கும் அந்த Pi மீண்டும் உன்னுடையதை விட Pe பெரியதாக இருக்கும் ஏனென்றால் அது இங்கே எங்காவது வந்தால் அது கீழே சென்றால் Pi அதிகமாக இருக்கும் Pi எங்காவது PiPe வை விட அதிகமாக இருக்கும் ரோட்டார் மீண்டும் நாம் துரிதப்படுத்தப்பட்டது மற்றும் அது ஒத்திசைவை இழக்கும் எனவே அதிகபட்சம் இந்த δm வரை செல்லலாம்P இது உங்கள் δ δm மற்றும் இந்த δm ஐ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே உங்கள் Pi உங்கள் Pe வை விட பெரியதாக இருக்க முடியாது அது δm யை விட அதிகமாக சென்றால் துரிதப்படுத்துதல் மற்றும் கணினி அது தொடங்கும் நீங்கள் சரியான படி என்று அழைப்பதை விட்டு வெளியேறும் எனவே இந்த ஒரு பண்பு சக்தி கோணம் இப்போது இந்த எண்ணிக்கை மற்றும் இந்த சமன்பாட்டிலிருந்து மட்டுமே நாம் பெற்றுள்ளோம் எனவே சம பகுதி அளவுகோலுக்கு அந்த சமன்பாடு 46 தேவைப்படுகிறது அதாவது இந்த சமன்பாடு 46 நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால் இந்த வரைபடத்திலிருந்து δm க்கு சமம் π உங்கள் δ இது ஒரு சைன் வளைவு எனவே சமச்சீர் δm π உங்கள் δ1 ஏனெனில் இது π உங்கள் அழைப்பு எனவே இது π உங்கள் δ1 ஆக இருக்கும் எனவே இந்த δmπ δ1 அதாவது இந்த சமன்பாட்டில் உண்மையில் δ2 δm உங்கள் π δ1 எனவே அடிப்படையில் இதை நீங்கள் இங்கே அழைப்பது நாம் மேலே δ2 க்கு சென்றுவிட்டோம் ஆனால் இது δm வரை வரலாம் எனவே δ1 δm உண்மையில் இதை நீங்கள் அழைக்கிறீர்கள் எனவே இந்த சமன்பாட்டிற்கு பதிலாக δ2 உண்மையில் δm π உங்கள் δ1 எனவே அது உங்களுக்கானது நீங்கள் எதையும் செய்யக்கூடாது என்று புரிந்துகொள்வது இது உண்மையில் δ2 என்று சொல்வதற்கு சமம் அதனால்இந்த சமன்பாட்டில் 46 இந்த δ2 சமம் நீங்கள் தயவுசெய்து π δ1 ஐ வைக்கவும் ஏனெனில் இந்த சமன்பாடு இந்த எண்ணிக்கையில் δ2 வரை ஆனால் இது உங்கள் அதிகபட்ச δm δ1 முதல் δm வரை செல்லலாம் எனவே அதனால்தான் உங்கள் புரிதலுக்காக நான் δ2 இதை எழுதுகிறேன் எனவே இங்கே π δ1 ஐ வைக்கவும் எனவே இங்கேயும் δ2 நீங்கள் π δ1 cos δ0 ஐ வைக்கிறீர்கள் எனவே நீங்கள் அவ்வாறு செய்தால் δ0 80 ஆக இருந்தால் 0 எனவே தோராயமாக 0 14 மற்றும் சமன்பாடு 1 என்றால் நீங்கள் இந்த மதிப்புகளை வைத்தால் அது சுமார் 0 14 ஆகும் எனவே அது 3 தோராயமாக நான் எடுத்துக்கொள்கிறேன் δ1sin δ1 cos δ1 0 99 0 பின்னர் δ1 உடன் தோராயமாக 500 இருக்கும் எனவே மீண்டும் δm என்பது δ2 ஐத் தவிர வேறில்லை δ2 இல் முந்தைய எண்ணிக்கை சம பகுதி அளவுகோல்கள் சரி அந்த Pef ஒரு சரியான இடத்தில் வரைபடம் எங்கே போய்விட்டது என்று பார்க்கிறேன் எப்படியிருந்தாலும் இங்கே வரைபடம் Pef இங்கே வரைபடம் PefPef Pmax sin δ1 எனவே அதுδ δ1 எனவே Pmax sin δ1 500 sin 50 எனவே 383 எனவே இயந்திரத்தால் வழங்கப்பட்ட ஆரம்ப சக்தி 69 6 மெகாவாட் ஆகும் இந்த கட்டத்தில் நாம் 69 6 மெகாவாட் கணக்கிட்டோம் எனவே இப்போது இழப்பு இல்லாமல் நிலைத்தன்மை 383 02 69 6 ஆக இருக்கும் Pef Pe0 இன் திடீர் அதிகரிப்புக்கு இடமளிக்கும் எனவே இது உங்கள் 383 6 ஆகும் எனவே அது 313 42 மெகாவாட் ஃபேஸ் எனவே இது மூன்று ஃபேஸ் ஆக இருந்தால் 3 ஆல் பெருக்கப்படுகிறது உங்கள் உள்ளீட்டு தண்டு சக்தியின் 940 3 மெகாவாட் ஆக மாறும் இந்த சொற்பொழிவை மூடுவதற்கு முன்பு மீண்டும் ஒரு முறை அது உங்கள் δm ஐ விட அதிகமாக இருக்க முடியாது பின்னர் Pi Pe ஆக மாறும் ஏனென்றால் நீங்கள் எடுக்கும் எந்த புள்ளியும் Pi Pe யை விட பெரிதாக மாறும் பின்னர் இயந்திரம் தொடங்கும் துரிதப்படுத்துகிறது மற்றும் அது ஒத்திசைவை இழக்கும் எனவே அதனுடன் நன்றி